இப்பொழுது இதற்கு முந்தைய மாட்யூலில் என்னவிதமான ஊக்க நிலை கற்பவரின் திறன் மற்றும் வேலை சூழல் தேவை என்பது பற்றி பேசினோம் இப்பொழுது பயிற்சி நிரல்கள் வடிவமைக்கும்போது அதற்கு என்ன விதமான செயல்முறை படிகள் ஒரு குறிப்பிட்ட பயனுள்ள பயிற்சி வடிவமைக்கத்தேவை என்பது பற்றி பேசுவோம் இப்பொழுது இந்த செயல்முறை படிகள் பயிற்சி இடத்தை தேர்ந்தெடுப்பது மற்றும் தயார்படுத்துவது பயிற்சி அளிப்பவர்களை தேர்ந்தெடுப்பது ஒரு நேர்மறை பயிற்சி சூழல் உருவாக்குவது மற்றும் நிரல் வடிவமைப்பது ஆகியவற்றை கொண்டிருக்கும் எனவே இந்தப் படிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தப் படிகளை எப்படி எடுக்க வேண்டும் என்பது பற்றி ஒவ்வொன்றாக விவாதிப்போம் பயிற்சி இடம் என்பது பயிற்சி நடத்தப்பட போகும் அறையாகும் ஒரு நல்ல பயிற்சி அமைப்பு பின்வரும் அம்சங்களை கொடுக்கும் அது ஆறுதல் மற்றும் அணுகக் கூடியது உதாரணத்திற்கு சில சமயம் பயிற்சி பெறுபவர்கள் இரண்டாவது மாடிக்கோ அல்லது மூன்றாவது மாடிக்கு செல்வது மிக கடினமாகிறது நான் பங்கேற்கும் மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுகிறேன் இந்த விஷயத்தில் நாம் அறை எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆதரவாக எளிதில் அணுகக் கூடியதாக இருக்குமாறு கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து எந்தவிதமான இடையூறுகளும் அதில் இருக்கக் கூடாது அந்த இடம் அமைதியானதாக தனியாக இடையூறு இல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம் இந்தவிதமான குறிப்பிட்ட சூழல் ஒரு மனிதருக்கு அமைந்தால் கண்டிப்பாக எந்த இடையூறும் இருப்பதில்லை மற்றும் இதன் விளைவாக பயிற்சி நிரல் மிக மிக உபயோகமாக நடத்தப்படும் மூன்றாவது இதில் பயிற்சியாளர்கள் இங்கும் அங்கும் எளிதாக செல்வதற்கு போதுமான இடம் இருக்க வேண்டும் எனவே பயிற்சியாளர்கள் நகர முடியாமல் மிகவும் சேர்ந்து இருப்பது போல் அமையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பல தடவை உட்காரும் அமைப்பு பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் பயிற்சி நிரலில் சிண்டிகேட் முறை பயன்படுத்துதல் மிக மிக பொதுவானது நாம் எப்போது சிண்டிகேட் முறை பற்றி பயிற்சியில் பேசினாலும் அது கேஸ் ஸ்டடி விவாதத்திற்கு தேவைப்படுகிறது எனவே சிண்டிகேட் முறை தேவைப்படுகிறது நாற்காலிகள் வட்ட வடிவமாகவோ குரூப் டிஸ்கஷன் ஏதுவாக எடுத்து போட்டு பின்னர்பிரசன்ட் செய்வது இந்தவிதமான பயிற்சி நிரல்களில் மிக மிக முக்கியமாகிறது மற்றும் இங்கு போதுமான இடம் இருக்க வேண்டும் பல நேரங்களில் நாற்காலிகள் நிலையாக இருக்கின்றன நாற்காலிகள் நிலையாக இருந்தால் அது கற்பித்தல் முறைக்கு மட்டுமே நல்லது அதனால் லெக்சர் முறையில் மட்டும்தான் இது பயனுள்ளதாக இருக்கும் அவர்களிடம் இப்போது வட்டமாக அமருங்கள் என்று சொன்னால் அவர்களால் வட்டமாக அமர்ந்து ஒருவரையொருவர் பார்த்து விவாதிக்க முடியாது நாம் எப்பொழுது பயிற்சி நிரல் நடத்தினாலும் பயிற்சியாளர்களின் உட்காரும் அமைப்பு அவர்களுக்கு போதுமான இடம் இருப்பது போல் அமைய வேண்டும் மற்றும் நான் குறிப்பிட்டது போல் பயிற்சியாளர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக நேருக்குநேர் பார்ப்பதுபோல் இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் கற்கிறார்கள் மற்றும் ஒருவரிடமிருந்து ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் உடன் இருப்பவர்களிடம் கற்றுக்கொள்கிறார்கள் இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் எந்த காணும் காட்சிகள் உதாரணத்திற்கு வீடியோக்கள் பயிற்சிகளில் உபயோகிக்கும் போது அவை ஒழுங்காக இருக்க வேண்டும் ப்ராடக்ட் சாம்பிள் சார்ட் மற்றும் பவர் பாயின்ட் ஸ்லைடுகள் இப்பொழுது பயிர்ச்சி அறையில் கருத்தில் கொள்ள வேண்டியவை என்ன முதல் மற்றும் முதன்மையானது சத்தம் பலதடவை நாம் பயிற்சி நிரல் நடத்தும்போது அருகில் சமுதாய கூட்டங்கள் நடக்கும் மற்றும் அதன் விளைவாக நிறைய சத்தம் இருக்கும் எனவே அதை சரிபார்க்க வேண்டும் அதாவது அந்த அறை சத்தம் வெப்பம் மற்றும் ஏர் கண்டிஷன் இவற்றுக்கெல்லாம் சரி பார்க்கப்பட வேண்டும் பின்னர் அவற்றில் சத்தம் இருக்கும் அந்த சத்தம் இருந்தால் கண்டிப்பாக அது வேலை செய்யாது உதாரணத்திற்கு இந்த அறையில் ஒரு ஹீட்டர் உள்ளது ஆனால் நாம் அந்த ஹீட்டரை இந்தக் குளிரிலும் அதை நிறுத்தி விட்டோம் ஏனென்றால் எந்த சத்தமும் இருக்கக்கூடாது எனவே இந்த விஷயத்தில் வெப்பம் மற்றும் சத்தங்கள் சரி பார்ப்பது மிக மிக முக்கியம் அவை பக்கத்து அறையில் இருந்தோ மற்றும் தாழ்வாரத்தில் இருந்தோ சப்தம் வரக்கூடாது பல தடவை பயிற்சி நிரல் நடந்து கொண்டிருக்கும் மற்றும் தாழ்வாரத்தில் மிக அதிகமாக சத்தம் கேட்கும் மற்றும் அது கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது கட்டிடத்திற்கு வெளியிலிருந்து எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் ஒரு இடத்தில் அறை இருக்க வேண்டும் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் பக்கத்து இடங்களில் சமுதாய கூட்டங்கள் இருக்கும் சமுதாயக்கூடம் அல்லது அதுபோல் கட்டிடங்கள் இருந்தால் அந்த குறிப்பிட்ட இடம் பயிற்சிக்கு உகந்தது அல்ல இப்பொழுது நிறங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் வெளிர் சாயல்கள் ஆன ஆரஞ்சு பச்சை ப்ளூ மற்றும் மஞ்சள் வாம் நிறங்கள் வெள்ளையில் மாறுதல்கள் கோல்ட் அண்ட் ஸ்டெரைல் கருப்பு மற்றும் பிரவுன் நிழல்கள் அறையை மனதளவில் மூடிவிடும் மற்றும் சோர்வடைய வைக்கும் எனவே நாம் நிறங்களை தேர்வு செய்வதில் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் எப்போது தேவைப்பட்டாலும் பளிச்சென்ற நிறங்களை உபயோகப்படுத்த வேண்டும் மற்றும் எப்போது தேவைப்பட்டாலும் இனிமையான நிறங்களை உபயோகிக்க வேண்டும் எனவே நிறங்களின் மாறுதல் பங்கேற்பவர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக அமைத்துத் தரும் அறை அமைப்பு ஓரளவு சதுரமான வடிவ அறைகளை உபயோகிக்க வேண்டும் நீண்ட குறுகிய அறைகள் பயிற்சியாளர்களுக்கு பார்ப்பதற்கு கடினமாக இருக்கும் மேலும் அறை சதுர வடிவமாக இருந்தால் இந்த வகையான அறைகள் நீண்ட குறுகிய அறைகளை விட அதிக வசதியானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த வகையான சதுரமான அறைகள் பார்ப்பதை எளிதாக்கி விவாதத்தை அடையாளம் காண முடியும் ஆனால் நீண்ட குறுகிய அறைகள் இருந்தால் பயிற்சியாளர்களுக்கு பார்ப்பது கடினமாகி விவாதத்தை அடையாளம் காண முடியாது அதனால் பயிற்சி நிரல்கள் நடத்தும்போது சதுரவடிவ அறைகளையே விருப்புங்கள் லைட்டிங் நன்றாக விளக்குகள் ஒளிர்வது ஆக அறை முழுவதும் படர்ந்து இருக்க வேண்டும் பிராஜக்சன் தேவையானபோது டிம்மர்ஸ் யோசிக்க வேண்டும் இந்த ஸ்லைடுகளை காட்ட வேண்டுமென்றால் விளக்குகளை மங்கலாக்கி டிம்மர்ஸ் உபயோகித்து குறிப்பிட்ட ஸ்லைடு களை போக்கஸ் செய்ய வேண்டும் பின்னர் சந்திக்கும் அறையின் நாற்காலிகள் நாற்காலிகளில் சக்கரம் சூழல்கள் மற்றும் இடுப்பின் கீழ்ப் பகுதிக்கு பின்னால் ஆதரவு கொடுப்பது போல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டும் அதனால் இடுப்பின் கீழ்ப் பகுதிக்கு ஆதரவு இருக்க வேண்டும் இடுப்பின் கீழ் பகுதிக்கு ஆதரவு இருந்தால் பயிற்சியாளர்கள் அதாவது பங்கேற்பவர்கள் ஆறுதலாக மற்றும் வசதியாக உணர்வார்கள் மற்றும் அவர்களுக்கு இந்த வகையான நீண்ட பயிற்சி நிழல்களில் பங்கேற்பதில் பிரச்சனை இருக்காது கண் கூசுவது உலோகங்களின் மேற்பரப்பிலிருந்து கண் கூசுவது போல் எந்த துகள்களும் இருக்காமல் கவனித்து அவற்றை அகற்ற வேண்டும் அந்த துகள்கள் பயிற்சியாளர்களின் கண்களில் பிரதிபலிக்கும் பின்னர் டிவி மானிட்டர் மற்றும் கண்ணாடிகள் பளபளப்பு அதிகமாக இல்லாமல் கவனிக்க வேண்டும் கண் கூசுவது இருந்தால் அந்த குறிப்பிட்ட டிவி மானிட்டர் மற்றும் கண்ணாடிகளை அகற்ற வேண்டும் பின்னர் மேற்கூரை பத்தடி உயரமான மேற்கூரை விரும்பத்தக்கது நாம் எப்பொழுது பயிற்சி நிரல் நடத்தினாலும் அதிக எதிரொலி இருக்கக்கூடாது அதனால் இந்த குறிப்பிட்ட மேற்கூரை உயரம் 10 அடி இருப்பது விரும்பத்தக்கது மின்சார அவுட்லெட் அறையை சுற்றி ஒவ்வொரு ஆறடிக்கு இருக்கவேண்டும் ஒரு தொலைபேசி ஜாக் அவுட்லெட் அடுத்து இருக்க வேண்டும் மற்றும் பயிற்சி அளிப்பதற்கு அவுட்லெட் இருக்க வேண்டும் அதனால் ஒவ்வொரு ஆறு அடிக்கும் ஒரு குறிப்பிட்ட அவுட்லெட் பயிற்சி அளிப்பவர் தேவை ஏற்படும்போது அந்த குறிப்பிட்ட மின்சார அவுட்லெட் உபயோக படுத்துவார் ஒலியியல் இது சுவர்கள் மேற்கூரை தரை மற்றும் தளபாடங்கள் இவற்றிலிருந்து ஒலி பவுன்ஸ் ஆகிறதா அல்லது உறிஞ்சப்படுகிறதா என்று கவனிக்கும் மூன்று அல்லது 4 வேறு மனிதர்களை கொண்டு குரல் தெளிவாக மற்றும் நிலையாக இருப்பதற்கு குரலை மானிட்டர் செய்து செக் செய்ய முயல வேண்டும் எனவே குரலை ஒழுங்காக தெளிவாக இருக்கிறதா என்று செய்யாவிட்டால் பங்கேற்பவர்கள் ஒழுங்காக கற்க இயலாது இப்போது அடுத்த பாயிண்ட் பயிற்சி அளிப்பவர்களை தேர்ந்தெடுப்பது அதாவது பயிற்சி அளிப்பவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது இப்போது பாருங்கள் நாம் நிபுணர்களிடம் பேச வேண்டும் நிபுணர்கள் அந்தப் பாடத்தில் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எனவே தொழில்முறை பயிற்சியாளர்கள் அல்லது ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பது கம்பெனிகளுக்கு ஒரு வெளிப்படையான முறை நாம் தொழில்முறை பயிற்சியாளர்கள் அல்லது ஆலோசகர்களை பற்றி எப்போது பேசினாலும் நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி பயிற்சி நிரல்கள் முன்னர் நடத்தியதற்கு வலுவான பின்னணி அவர்களுடைய சீவி இல் பார்ப்பீர்கள் அவர்கள் அனுபவசாலிகள் பயிற்சி அளிப்பவர்கள் தொழில் மற்றும் அகடமிய இரண்டும் தெரிந்திருப்பது எப்போதுமே நல்ல திட்டம் அவரிடம் தொழில் அனுபவம் அதனுடன் அகடமிய அனுபவம் இரண்டும் இருந்தால் அவரால் பயிற்சி திறனை நல்ல முறையில் செய்து காட்ட இயலும் பயிற்சி அளிப்பவர்கள் நிறுவனத்தின் உள்ளேயோ அல்லது வெளியேவோ இப்போதெல்லாம் பல பெரிய நிறுவனங்கள் அவர்களே சொந்தமாக பயிற்சி சென்டர்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் உள்ளிருப்பு பயிற்சி விரும்புகிறார்கள் இரண்டு வகையான பயிற்சியும் அதாவது உள்ளிருப்பு பயிற்சி அல்லது வெளி பயிற்சி அளிப்பவர் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் சாதக பாதகங்கள் உள்ளன எப்பொழுது உள்ளிருப்பு பயிற்சி மற்றும் உள்ளேயிருந்து பயிற்சி அளிப்பவர் இருந்தாலும் அவர்களுக்கு நிறுவனங்களின் உண்மையான பிரச்சனை நன்கு புரிந்திருக்கும் மற்றும் அவர் நேரடியாக என்ன பிரச்சனை அங்கு உள்ளது என்று சுட்டிக்காட்டி அதை எப்படி தீர்ப்பது என்று சொல்வார் ஆனால் பலதடவை இது நிறுவனத்தின் கலாச்சாரத்தின் கட்டுப்பாட்டுக்குள் மற்றும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தையே குறிக்கும் ஆனால் வெளியிருந்து பயிற்சி அளிப்பவர் இருந்தால் அவரால் புது ஆலோசனைகளை வழங்கி தனது அனுபவங்களை சொல்லிக்கொடுத்து மற்றும் அதனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரிடுவது இருக்கும் மற்றும் அவரிடம் உள்ளே இருக்கும் பயிற்சி அளிப்பவர்களை விடசரியான நேர் இடுதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் உள்ளே இருக்கும் பயிற்சி அளிப்பவர் அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் கட்டுப்பாடு அல்லது இரண்டு அல்லது 3 நிறுவனங்களின் அனுபவம் ஆனால் அதற்கு மேல் இல்லை ஆனால் வெளியே இருந்து வரும் பயிற்சி அளிப்பவர் என் எண்ணிக்கையான நிறுவனங்களை பார்வையிட்டு இருப்பார் அதனால் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி அளிக்கும் போது உதாரணத்திற்கு எம்ப்ளாயி எங்கேஜிமெண்ட் பயிற்சி நிரல் அல்லது வேலையிடத்தில் சந்தோஷம் இந்த மாதிரியான எம்ப்ளாயி எங்கேஜ்மென்ட் பற்றி பேசும்போது உள்ளிருக்கும் பயிற்சி அளிப்பவர் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தைப் பற்றி மட்டும்தான் பேச முடியும் ஆனால் அவரால் தனது போட்டியாளர் அல்லது வேறு நிறுவனம் இதே அளவு மற்றும் இதே மாதிரியான நிறுவனங்களில் எம்ப்ளாயி எங்கேஜ்மென்ட் பற்றி இங்கு பேச முடியாது மற்றும் இந்தப் பகுதி பற்றி வெளியிலிருந்து வரும் பயிற்சி அளிப்பவர் ஆதரவு தர இயலும் அதனால் பயிற்சி அளிப்பவர்களை தேர்ந்தெடுக்கும்போது அது உள்ளே இருப்பவர் அல்லது வெளியே இருந்து வருபவர் இதை என்ன வகையான பயிற்சி நிரல் கம்பெனி உள்ளேயோ அல்லது வெளியேவோ நடத்தப்படுவதை பொருத்து முடிவு செய்ய வேண்டும் தலைப்பு பற்றி நிபுணராக மற்றும் பயிற்சி அனுபவம் இருக்க வேண்டும் எனவே அடிப்படைத் தேவை என்பது தலைப்பு நிபுணர் மற்றும் அதில் அனுபவம் அவர் நிபுணராக அவரால் டெலிவர்செய்ய இயலாது ட்ரெயின் டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மேலாளர்களுக்கு அவசியம் எனவே இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் மேலாளர்கள் பணியாளர்கள் மற்றும் உள்ளடக்க அறிவு இருந்து எடுத்துக்கூற அறிய வேண்டும் மற்றும் தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் கற்கும் செயல்முறையின் முக்கியமான கூறுகளை புரிந்து கொள்வதற்காக நிபுணர்களால் மேற்கொள்ளப்படும் இந்த குறிப்பிட்ட பிரிவில் புதிதாக வருபவர்கள் தாங்கள் அறிந்ததை விட புதிதாக தெரிந்து கொள்வதற்கு மற்றும் வேறு பயிற்சி அளிப்பவர்கள் அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்த நினைக்கின்றனர் மற்றும் இந்த விஷயத்தில் அது தான் குறிக்கோள் அதாவது இந்த வகையான நிரல் அதாவது ட்ரெய்னிங் ஆப் ட்ரைனர்ஸ்மிகமிக முக்கியமானதாக இருக்கும் மற்றும் இந்த கற்றல் செயலில் முக்கியமான கூறுகள் அதாவது எப்படி புத்தகங்கள் அல்லது கோட்பாடுகள் அல்லது மாடல்கள் நான் இந்த செயல்முறையில் இதுபற்றி நான் பேசுவேன் நான் ஆராய்ச்சி எப்படி பயிற்சி டெக்னிக்உபயோகிக்கலாம் என்றும் பேசுவேன் மற்றும் கல்வியாளர்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் உதவலாம் அதாவது இந்த சர்வே எப்படி இரண்டும் இணைந்து உதாரணத்திற்கு நாம் ஒரு பயிற்சி நிரல் நடத்தியிருக்கிறோம் எம்ப்ளாயி எங்கேஜ்மென்ட் பற்றியது மற்றும் சர்வேயின் அடிப்படையில் எனவே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது பின்னர் அனாலிசிஸ் செய்யப்பட்டது மற்றும் கண்டுபிடிக்கப்பட்டவை ரிசர்ச் மெதொடாலஜி மூலம் உருவாக்கப்பட்டது இது ரிசர்ச் அப்புரோச் பாடத்திட்டங்களை உருவாக்க கற்பது பின்னர் பாடத்திட்டங்களை எவ்வாறு உருவாக்குவது நாம் பயிற்சி நிரலை வடிவமைப்பது பற்றி விவாதித்து வருகிறோம் எனவே நாம் வெவ்வேறு வகையான பயிற்சி நிரல்களுக்கு எப்படி தொகுதி திட்டங்களை உருவாக்குவது என்பது பற்றியும் பார்க்கலாம் மற்றும் இந்த பாடத்திட்டங்கள் பாடத்திட்டங்களை வடிவமைப்பது அதை அதிக பயனுள்ளதாக செய்வது மற்றும் அதற்கு எந்த செயல் முறை அதாவது பயிற்சி அளிப்பவர்கள் அந்தக் குறிப்பிட்ட இடத்திலிருந்து அவை எப்படி உபயோகமாக இருக்கும் இது வேலை செய்பவர்கள் மற்றும் மேலாளர்கள் இருவரும் இணைந்து அவர்களிடம் பயனுள்ள பயிற்சி தருபவர்களுக்கு தேவையான அனைத்து திறன்களும் இருக்கின்றது என்று சான்று அளிப்பது இந்த வகையான பயிற்சி நிரல்கள் கண்டிப்பாக அவர்கள் ட்ரெய்னிங் ஆஃப் டிரெய்னர்ஸ் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற சான்று இருந்தால் மற்றும் அவர்களிடம் பயனுள்ள பயிற்சி அளிப்பதற்கு தேவையான திறன்கள் உள்ளன என்று உறுதி செய்யப்படுகிறது மற்றும் அதனால் ஏற்கனவே அவர்கள் இதை கற்றதனால் இன்னும் நல்லவிதமாக உயர்த்தி இதை அவர்களால் செய்ய முடியும் வெற்றியின் சாத்தியக்கூறுகளை உயர்த்துவதற்கு இந்தப் பாடங்களில் முதலில் புது பயிற்சி அளிப்பவர்கள் வைத்து பார்க்க வேண்டும் பின்னர் அதிக அனுபவம் வாய்ந்த பயிற்சி அளிப்பவர் களிடமிருந்து பயிற்சி மற்றும் பின்னூட்டம் பெறவேண்டும் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிபுணர்களிடம் இருந்து கற்பது ஒரு பொதுவான செயல்முறையாகும் நாம் அவர்களுடைய பயிற்சிக்கு போகிறோம் அவர்களிடமிருந்து கற்கிறோம் பின்னர் நமது வேலை இடங்களில் பயிற்சி நிரல் நடத்தும்போது எவ்வளவு முடியுமோ அவற்றை பின்பற்ற முயல்கிறோம் பயிற்சி அளிப்பவர்கள் பயிற்சி இடத்தையும் அறிவுறுத்தல்களையும் எவ்வாறு கற்பதற்கு ஏதுவாக செய்வார்கள் இப்போது நான் குறிப்பிட்டதுபோல் கற்கும் அமைப்பை உருவாக்குவது சரி அது வகுப்பு அறை மேலாண்மை பற்றியதாகும் அது மிக மிக முக்கியம் அதாவது என்ன வகையான உள்கட்டமைப்பு தேவை என்ன வகையான பாட மெட்டீரியல் படிக்கும் மெட்டீரியல் தேவை மற்றும் பங்கேற்பவர்கள் யார் மற்றும் இந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரலுக்கு வருகை தருபவர்கள் யார் எனவே இந்த மாதிரியான தயாரிப்புகள் செய்யப்பட வேண்டும் பின்னர் வகுப்பறை நிர்வாகம்நான் முன்னர் குறிப்பிட்டது போல் வகுப்பறை அளவு என்னவாக இருக்கும் வகுப்பறையின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் சதுர வகுப்பறை இருக்கும் பத்தடி உயரம் மேற்கூரை இருக்க வேண்டும் மற்றும் பிசிகல் வகுப்பறை நிர்வாகம் வகுப்பறையில் தாழ்வாரத்தில் இருந்து சத்தங்களும் இடையூறுகளும் கேட்கக் கூடாது எனவே இந்த மாதிரியான வகுப்பறை நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் அடுத்து பயிற்சியாளர்களுடன்தொடர்பு அதாவது நாம் புரிந்து கொள்வது போல் அங்கு டயலாக் இருக்கவேண்டும் மோனோலாக் இருக்கக் கூடாது எனவே பயிற்சியாளர்களுக்கு இன்புட் தரும்போது அவர்களுக்கு சில கேள்விகளுக்கு விளக்கம் கேட்க நினைப்பார்கள் மற்றும் அந்த வகையான விளக்கம் பயிற்சியாளர்களுக்கு தரப்படவேண்டும் மற்றும் மேலும் மேலும் தொடர்பு அங்கு இருக்கவேண்டும் அது நிறைய விரும்பத்தக்கதாகும் அதாவது அவர்கள் இடையூறு செய்யும் பயிற்சியாளர்களை கவனிக்க வேண்டியது இருக்கும் எனவே நான் முன்னர் குறிப்பிட்டது போல் எல்லா பயிற்சியாளர்களும் தானாகவே முன்வந்து வரவேண்டும் என்று அவசியமில்லை ஒரு சிலர் நிர்வாகத்தால் வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த வகையான பயிற்சியாளர்கள் இருந்தால் மேலும் அவர்கள் இடையூறு செய்தால் அவர்களை ஈடுபடுத்தி சமாளிக்க வேண்டும் எனவே பலதடவை திறமை இடையூறாக அமையும் ஏனென்றால் அவர்கள் ஈடுபாடும் இல்லாமல் எதுவும் செய்யாமல் இருப்பார்கள் இந்த மாதிரியான பயிற்சியாளர்களை நீங்கள் கையாள வேண்டுமானால் அவர்களை மேலும் மேலும் ஈடுபடுத்தி அவர்களின் அறிவை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வாய்ப்புகளை அளித்து நமது பயிற்சி நிரலுக்கு அதிகப் படுத்தி மற்ற பயிற்சியாளர்களுடன் இவர்களும் பங்களிப்பாளர்கள் எனவே இடையூறு செய்யும் வகையான பயிற்சியாளர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் தரப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இயலும் அது தரப்படலாம் எனவே பயிற்சியாளர்களின்பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கவேண்டும் அதன்படி நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குரூப் டைனமிக்ஸ் நிர்வாகம் எனவே இரண்டு வகையான குழுக்கள் இருக்கும் 1 ஒரே விதமான குழு மற்றொன்று பன்முகத் தன்மை வாய்ந்த குழு ஒரே மாதிரியான குழு என்றால் அவர்கள் ஒரே நிறுவனம் அல்லது ஒரே வகை மற்றும் ஒருவரை ஒருவர் அறிந்து இருப்பர் ஆனால் பன்முகத் தன்மை வாய்ந்த குழு இருந்தால் மற்றும் மைக்ரோ லேப் நடத்தப்பட வேண்டும் மைக்ரோ லேப் என்றால் முதலிலேயே நான் எனது பயிற்சி டெக்னிக் மற்றும் டூல்ஸ் செயல்முறை படுத்துவேன் மைக்ரோ லேப் நடத்தப்படவேண்டும் நாம் அவர்களை சுற்றி சந்திக்க சொல்கிறோம் மற்றும் திடீரென்று ஒரு பார்ட்னர் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பலம் மற்றும் பலவீனம் பற்றி கேட்கிறோம் அல்லது சமயத்தில் அவர்களிடம் உங்கள் வாழ்க்கையின் நேர்மறை தருணங்கள் என்ன என்று கேட்கிறோம் அவர்கள் தயாராக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்மறை தருணங்களை பற்றி பகிருமாறு கேட்கிறோம் இது இந்த குறிப்பிட்ட கோர்ஸில் பயிற்சி நிரல் நடத்தப்படும்போது பின்னர் வரும் எனவே இந்த வகையான பயிற்சி தொடர்புகள் மற்றும் குரூப் டைனமிக்ஸ் நிர்வாகம் அவர்களுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்வதே ஒரு கற்கும் அமைப்பு உருவாக்குவது வகுப்பறை நிர்வாகம் மற்றும் தயார்படுத்துவது இவையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் எனவே இது பயிற்சி இடத்தை உருவாக்கும் மற்றும் கற்பதற்கு உகந்ததாக அறிவுறுத்தல் மற்றும் உகந்த கற்கும் சூழல் உருவாக்கப்படும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நாம் பயிற்சியாளர்களை ஈடுபடுத்த நம்மை எவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எனவே உள்ளடக்கம் சார்ந்தவற்றை தயாரித்தல் மற்றும் வினியோக படுத்துதல் எனவே எது முக்கியம் உள்ளடக்கம் சார்ந்தது மிக மிக முக்கியம் என்ன உள்ளடக்கம் அங்கு உள்ளது மற்றும் ஓபன் என்டேட் கேள்விகள் இந்த பிரேக் அவுட் குழுக்களிடம் விவாதிக்கப்பட வேண்டும் எனவே இந்த மக்கள் அவரவர் அபிப்பிராயங்கள் மற்றும் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் வைத்திருப்பார்கள் மற்றும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் தரவேண்டும் எனவே நாம் குரூப் டிஸ்கஷன் அல்லது பிரைன்ஸ்டர்மிங் பகுதிகள் கேஸ் ஸ்டடிஸ் மற்றும் பின்னர் ஒவ்வொரு தடவையும் அவர்களால் பேச முடியும் மற்றும் விவாதிக்க முடியும் என்று பார்க்கலாம் மற்றும் அவர்களால் தங்களுடைய சொந்த ஆலோசனைகளை சொல்ல முன் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள்புதிய படைப்பு நடவடிக்கைகள் அல்லது விளையாட்டுகள் பயிற்சி உள்ளடக்கம் சார்ந்ததாக உபயோகிக்கப் படவேண்டும் மற்றும் வியாபார விளையாட்டுக்கள் பயிற்சி நிரலின் ஒரு பகுதியாக பங்குபெற வேண்டும் பயிற்சியாளர்கள் தங்களைப் பற்றியும் ஒவ்வொருவரைப் பற்றியும் அறிந்துகொள்ள மதிப்பீடுகள் அல்லது நடவடிக்கைகள் உபயோகப்படுத்த வேண்டும் அதனால் பலதடவை கொஸ்டினர் வகை கொடுக்கப்படுகின்றன எனவே அந்த கேள்விகள் அடிப்படையில் அவர்கள் தங்களை அளவிட்டுக் கொள்கின்றனர் மற்றும் ஒவ்வொருவரை பற்றியும் அதில் சொல்கின்றனர் பின்னர் தாங்கள் சொன்னது சரியா தவறா என்று கண்டுபிடிக்கின்றனர் மற்றும் இந்த வகையான குழு நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கலாம் ரோல் பிளேயிங் உட்படுத்தலாம் ரோல் பிளேயிங் மிக மிக முக்கியமான மெக்கானிசம் மற்றும் இந்த வகையான விஷயங்களில் பங்கேற்பவர்கள் ஈடுபடுத்தி பயிற்சி நிரலில் ரோல் பிளேயிங் கொடுக்கப்படலாம் எனவே பிஹேவியர் மாடலிங் இதில் ரோல் பிளேயிங் உபயோகப்படுத்தலாம் பயிற்சியாளர்களை தனியாகவோ அல்லது குழுவாகவோ ஒரே நிறுவனம் அல்லது வேலை குழுக்களிடம் கீழே உள்ள கேள்வியை கருத்தில் கொள்ள சொல்லி பயிற்சி பகுதியை முடிக்கலாம் இந்த பகுதியின் விளைவால் நீங்கள் என்ன ஆரம்பிக்க திட்டம் வைத்திருக்கிறீர்கள் முடித்துக் கொள்வதா அல்லது தொடர்வதா எனவே சில அறிவுக்கு சவால்விடும் கேள்விகள் அங்கு இருக்கலாம் மற்றும் அவர்கள் ஒரு புதிய பதிலுடன் முன்வரலாம் அதுதான் உண்மையிலேயே அவர்கள் உணர்வது அதுதான் அவர்கள் ஆரம்பிக்க திட்டமிடுவது நிறுத்துவது அல்லது தொடர்வது இந்த வகையான அவற்றை செய்தால் நாம் கண்டிப்பாக எந்த தலைப்பில் நீங்கள் தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கேட்கலாம் மற்றும் அவர்கள் சில பரிந்துரைகள் தருவார்கள் மற்றும் அவை தான் அவர்களுக்கு விரிவாக தேவைப்படுகிறது எந்த வகையான கேள்விகள் கேட்கும்போது நாம் அந்த குறிப்பிட்ட செயல் முறையில் பயிற்சியாளர்களை ஈடுபடுத்த முடியும் இப்பொழுது ப்ரோக்ராம் டிசைனிங் க்கு வருவோம் ப்ரோக்ராம் டிசைன் என்பது ஒரு நிறுவனத்தின் மற்றும் பயிற்சி நிரல் ஒருங்கிணைப்பு குறிக்கும் இந்த பயிற்சி நிரல் ஒன்று அல்லது பல கோர்ஸ்கள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் ஒன்று அல்லது பல பாடங்கள் கொண்டிருக்கும் எனவே இங்கு இந்த குறிப்பிட்ட மாடல் குறிப்பிட்ட கோர்ஸ் பல மாடல்கள் கொண்டிருக்கிறது பின்னர் நாம் பேசும் பல மாடல்கள் உள்ளன நாம் முதல் பயிற்சி முன்னுரையில் சொன்னதுபோல் இந்த பயிற்சி டிசைன் செய்வது பின்னர் ப்ரோக்ராம் டிசைன் பின்னர் வேலை மதிப்பீடு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மற்றும் தேவை அசஸ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸில் பல மாடல்கள் மற்றும் பல விதமான கோர்ஸ்கள் இருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்கள் இருக்கும் ப்ரோக்ராம் டிசைன் ப்ரோக்ராம் இன் காரணம் மற்றும் குறிப்பிட்ட பாடங்களை அந்த ப்ரோக்ராம் 9programஉருவாக்குவது ஆகியவற்றை கொண்டிருக்கும் நல்ல பயனுள்ள ப்ரோக்ராம் டிசைனில் டிசைன் டாக்குமெண்ட் டெம்ப்ளேட் இங்கு நாம் காண்பிப்பது போல்குறிப்பிட்ட டிசைன் டாக்குமெண்ட் டெம்பிளேட் இருக்கும் இது ஐஐடி ரூர்கிஇல் உருவாக்கப்பட்டது மற்றும் இங்கு இந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட் டெம்ப்ளேட் உபயோகப்படுத்த படுவதை பார்க்கிறீர்கள் ஒரு கோர்ஸ் அல்லது பாடத்திட்டம் கொண்டிருக்கும் அதாவது அதுதான் மாடுயுள் அதுதான் கோர்ஸ் அல்லது செக்ஷன்பிளான் மற்றும் கோர்ஸ் அல்லது பாடத்திட்டம் ஒரு ஓவர்வியூ அதாவது குறிக்கோள் அல்லது குறிப்பிட்ட ஓவர்வியூ ஒரு பயிற்சியாளர் இந்த குறிப்பிட்ட கோர்சை படிப்பதால் என்ன என்பது போல் கற்பது நடப்பதற்கு பயிற்சி நிரல்களில் உபயோகமான மெட்டீரியல் தெளிவான குறிக்கோள் மற்றும் செயல்முறைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் பின்னூட்டம் அவசியம் இருக்க வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நிரல் அர்த்தமுள்ள மெட்டீரியல் மிக முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும் அதாவது உள்ளடக்கம் அர்த்தமுள்ளதாக அந்த உள்ளடக்கத்தை அவர்கள் உபயோகப்படுத்த வேண்டும் பின்னர் குறிக்கோள் தெளிவாக இருக்கும் அதாவது என்ன குறிக்கோள்கள் உள்ளன செயல்முறைக்கு என்ன வாய்ப்புகள் அங்கு இருக்கும் பயிற்சி நிரலை நடத்தி மற்றும் கடைசியில் பின்னூட்டம் மிகவும் முக்கியமாக இருக்கும் டிசைன் டாகுமெண்ட்டில் நாம் கடைசியாக பேசுவது அதாவது டெம்ப்ளேட்டில் ப்ராஜெக்ட்கான ஸ்கோப் இருக்கும் பிராஜக்ட் இன் ஸ்கோப் என்றால் கோல் ஆடியன்ஸ் யார் டிசைன் நேரம் மற்றும் செக் பாயின்ட் இங்கு தேவை மற்றும் கோர்ஸ் இன் இடம் அதாவது கோர்ஸ் இன் நீளம் என்னவாக இருக்கும் காலம் அவர்ஸ் அல்லது நாட்கள் ப்ரோக்ராம் டிசைன் டாகுமெண்ட்டில் கோர்ஸ் எத்தனை நாட்கள் என்ற விவரங்கள் இருக்க வேண்டும் இவையெல்லாம் செய்ய வேண்டியது மற்றும் கண்டுபிடிக்க வேண்டியது பின்னர் அதன்படி குறிக்கோள்களை முடிவு செய்ய வேண்டும் வளங்களை நிர்வகிக்க வேண்டும் மற்றும் நமது குழு எது என்று புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் நமது டாபிகல் அவுட்லைன் என்ன நமது தலைப்புகள் என்னவாக இருக்கும் மற்றும் பின்னர் நிர்வாகம் மற்றும் பயிற்சி நிரல் மதிப்பீடு இவையெல்லாம் மிக மிக முக்கியமாகும் இந்தக் கூறுகள் முக்கியமான டாக்குமென்ட் உருவாக்குவதற்கு மிக முக்கியம் அதாவது இந்த குறிப்பிட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த டிசைன் டாக்குமெண்ட் எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் கோர்சஸ் அல்லது பாடத்திட்டங்கள் டிசைன் டாக்குமெண்டை விட அதிக விளக்கமாக இருக்கும் எனவே டிசைன் டாகுமெண்ட் ஒரு சிற்றேடு போல் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட் பற்றி சும்மா குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் பின்னர் அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் அல்லது பாடத் திட்டம் செயல்படுத்துவது பற்றி பேசும்போது அந்தப் பாடத்தில் உள்ள குறிப்பிட்ட படிகள் சொல்லித் தருபவர் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் மற்றும் அந்த குறிப்பிட்ட பாடத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்கும்நேரம் ஒதுக்குதல் இவற்றையெல்லாம் உள்ளடக்குவது மிக மிக முக்கியமாகிறது பாடத்திட்டத்தின் ஓவர்வியூ எப்போதுமே குறிப்பிடப்பட வேண்டும் பாடத்திட்டத்தின் ஓவர்வியூ பயிற்சி நிரலின் குறிப்பிட்ட சமயம் அல்லது குறிப்பிட்ட நேரங்களில் பெரிய நடவடிக்கைகளுடன் ஒத்துப் போகவேண்டும் எனவே இதுதான் குறிப்பிட்ட பயிற்சி நிரலின் டெம்பிளேட் டிசைன் செய்வது பற்றியதாகும் இந்த பயிற்சி நிரல் டிசைன் செய்யப்பட்ட பின் நாம் பயிற்சி பகுதியை எவ்வாறு பயனுள்ளதாக நடத்த முடியும் என்று காண முடியும் எனவே இதுதான் டெம்பிளேட் மற்றும் டிசைன் பயிற்சி நிரல் பற்றியதாகும் நன்றி